முந்தைய விரிவுரையில் நாம் கைரேட்டரி க்ரஷர்களைப் பற்றி விவாதித்தோம் இப்போது நாம் இப்போது ஒரு ஒப்பீடு செய்யலாம் நான் ஜா க்ரஷர் எங்கே பயன்படுத்த வேண்டும் கைரேட்டரி க்ரஷரை எங்கே பயன்படுத்த வேண்டும் ஒரு மணி நேரத்திற்கு 900 டன்களுக்கு மேல் க்ரஷ் ஆகும் விகிதங்களைக் கொண்ட சுரங்கங்களில் கைரேட்டரி க்ரஷர்களை எப்போதும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன இவை உங்கள் தம் ரூல் போன்றது இது ஜா க்ரஷர்களை விட பொருளாதார ரீதியாக மிகவும் லாபகரமானது க்ரஷர்களின் அளவு 1830 மில்லிமீட்டர் வரை இருக்கும் மற்றும் 200 மில்லிமீட்டர் செட் மூலம் ஒரு மணி நேரத்திற்கு 5000 டன்கள் என்ற விகிதத்தில் 1370 மில்லிமீட்டர் மேல் அளவு கொண்ட தாதுக்களை கடக்க முடியும் அதாவது கைரேட்டரி க்ரஷர்கள் 1830 மில்லிமீட்டர் கேப் வரை இருக்கும் ஒரு கேப் என்பது தொடக்க பரிமாணம் மற்றும் செட் என்பது வெளியேற்ற பரிமாணம் மற்றும் 1370 மில்லிமீட்டர் மேல் அளவு கொண்ட தாதுக்களை நசுக்க முடியும் ஒரு மணி நேரத்திற்கு 5000 டன்கள் என்ற விகிதத்தில் 200 மில்லிமீட்டர் செட் அது எவ்வளவு வலுவாக கட்டப்பட்டுள்ளது என்று கற்பனை செய்து பாருங்கள் இது மிகவும் வலுவாக கட்டப்பட்டிருக்க வேண்டும் மற்றும் திறன் குறைவாக இருந்தால் கைரேட்டரி க்ரஷரைப் பயன்படுத்துவதில் எந்தப் பயனும் இல்லை ஏனெனில் ஒரு கைரேட்டரி க்ரஷர்க்கான மூலதன முதலீடு ஒரு ஜா க்ரஷர்யை விட அதிகமாக உள்ளது இந்த அளவு கைரேட்டரி க்ரஷரின் மின் நுகர்வு அத்தகைய க்ரஷர்களில் 750 கிலோவாட் வரை அதிகமாக உள்ளது இப்போது ஒரு மணி நேரத்திற்கு ஒரு டன் என்றால் அது உங்கள் உற்பத்தித்திறன் அல்லது உங்கள் க்ரஷர்யின் திறன் 161 7 x கேப் ஸ்கொயர் கேப் ஒரு மீட்டராக இருந்தால் ஜா க்ரஷர் பயன்படுத்தவும் அதாவது மீட்டரில் உள்ள கேப் 1 என்று நீங்கள் கூறினால் அதாவது 1 ஸ்கொயர் எனவே ஒரு மணி நேரத்திற்கு 161 7 டன்களுக்கும் குறைவாக இருந்தால் நீங்கள் ஒரு ஜா க்ரஷர் பயன்படுத்ததவும் இல்லையெனில் நீங்கள் ஒரு கைரேட்டரி க்ரஷரைப் பயன்படுத்தவும் இப்போது இந்த திறனுக்கு முக்கியமாக பங்களிக்கும் காரணிகள் யாவை அதுதான் நசுக்கும் திறன் என்னிடம் ஒரு இயந்திரம் இருந்தால் பொருள் பண்புகளைப் பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியான திறனை நான் கொண்டிருக்க முடியுமா அப்படியானால் காரணிகள் என்ன என்பதை எது தெரிந்து கொள்ள வேண்டும் பெரும்பாலும் அந்த க்ரஷர்யின் பொருள் மற்றும் வடிவமைப்பு அம்சத்திலிருந்து வருகிறது எனவே நசுக்கும் திறன் நிப்பின் ஆங்கில் ஐ பொறுத்தது நசுக்கும் உறுப்பினர்களிடையே ஒரு ஆங்கில் ம் உள்ளது அது என்ன ஆங்கில் ம் ஆங்கில் மிகவும் குறைவாக இருந்தால் துகள்கள் மிக நுண்ணிய அளவில் உடைக்கப்படும் ஒப்பீட்டளவில் சிறிய அளவுகள் ஆனால் அந்த துகள் உடைக்க அதிக நேரம் தேவைப்படும் எனவே உங்கள் திறன் குறைவாக இருக்கும் பின்னர் ஸ்ட்ரோக் லெங்த் த்ரோவ் என்றால் என்ன அதுதான் ஸ்ட்ரோக் லெங்த் பிறகு வேகம் நசுக்கிய மேற்பரப்பு பொருளின் நசுக்கும் வலிமை என்ன மற்றும் அதன் ஆரம்ப துகள் அளவு ஆரம்ப துகள் அளவு ஏன் நசுக்கும் திறனைக் கட்டுப்படுத்தும் இப்போது என்னிடம் 230 மில்லிமீட்டர் செட் கிடைத்திருப்பதாகவும் என்னுடைய ரோம் தாதுவில் 50 சதவிகிதம் கிடைத்திருப்பதாகவும் அது 230 மில்லிமீட்டருக்குக் கீழே உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அதை நான் க்ரஷர்ப் போடுகிறேன் எனவே தேவையற்ற எனது க்ரஷர்யானது அடிப்படையில் நசுக்கப்பட வேண்டிய தேவையில்லாத பொருட்களால் ஊட்டப்படுகிறது அதனால் எனது பயனுள்ள நசுக்கும் திறன் குறையும் மேலும் என்னிடம் மிகப் பெரிய அளவிலான துகள் இருந்தால் நான் 1 மீட்டர் முதல் 20 சென்டிமீட்டர் வரை வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் எனவே குறைப்பு விகிதம் மிக அதிகமாக உள்ளது எனவே க்ரஷர் உள்ளே அந்த துகள் தக்கவைத்து நேரம் அது செட் அளவு கீழே ஒரு அளவு உடைக்கப்படும் வரை அது கடந்து செல்லாது அதாவது பல முறை சுத்தியல் அல்லது சுருக்கப்பட வேண்டும் மற்றும் அடிப்படையில் நீங்கள் அந்த இயந்திரத்தின் திறனைக் குறைக்கிறீர்கள் சிக்கல்கள் பொதுவாக நசுக்கும் குழியின் மேல் மற்றும் நடுத்தர பிரிவுகளில் ஏற்படாது நுனியின் ஆங்கில் மிக அதிகமாக இல்லை ஏனென்றால் அது பொருளின் மீது அடிபடும் போது அது கீழே வரும்போது இறுதியில் அந்த க்ரஷர்யிலிருந்து எந்த விகிதத்தில் வெளியேறும் திறனைக் கட்டுப்படுத்துகிறது எனவே துகள்கள் ஒப்பீட்டளவில் நுண்ணிய அளவுகளில் உடைக்கப்படும் போது அவை ஒன்றுக்கொன்று ஒட்டிக்கொண்டிருக்கலாம் அவை வெளியேற்றத்தின் மூலம் வெளியே செல்லாமல் இருக்கலாம் அதன் காரணமாக உங்கள் இயந்திரத்தின் திறனைக் கட்டுப்படுத்தும் நசுக்கப்படும் பொருளின் வகையும் பயன்படுத்தப்படும் க்ரஷர்யை தீர்மானிக்கலாம் இப்போது ஜா க்ரஷர்கள் களிமண் பிளாஸ்டிக் பொருட்களில் ஜிரேட்டரி க்ரஷர்களை விட சிறப்பாகச் செயல்படுவதைப் பார்க்கலாம் எனவே அந்த நசுக்கும் மேற்பரப்பு இப்போது அந்த களிமண் பொருளால் பூசப்படுகிறது ஏனெனில் நீங்கள் அதை தொடர்ந்து அழுத்துகிறீர்கள் எனவே சிறிது நேரம் கழித்து இது ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு என்பதால் நசுக்கும் மேற்பரப்பு களிமண் துகள்களால் பூசப்படலாம் மேலும் அந்த களிமண் துகள்களின் பூச்சு காரணமாக நசுக்கும் மேற்பரப்பின் கடினத்தன்மை குறைக்கப்படும் பின்னர் உங்கள் இயந்திரத்தின் செயல்திறன் வெகுவாகக் குறைக்கப்படும் ஆனால் ஜா நசுக்கும் இயந்திரத்தில் என்ன நடக்கிறது ஏனெனில் உங்களுக்கு ஒரு த்ரோ கிடைத்துள்ளது மற்றும் வெளியேற்றத்தின் மூலம் துகள்கள் வெளியேற அனுமதிக்கிறீர்கள் எனவே களிமண் துகள்கள் அடிப்படையில் இப்படிச் சுத்தியப்பட்டு பின்னர் அவை அந்த வழியாகச் செல்ல அனுமதிக்கப்படும் கைரேட்டரி க்ரஷர்கள் கடினமான சிராய்ப்புப் பொருளுக்கு மிகவும் பொருத்தமானதாகக் கண்டறியப்பட்டுள்ளது நான் சொன்னது போல் அதற்கு மாற்று இல்லை எனவே இது உங்கள் நிலைமாற்றத்தில் எந்த அழுத்தத்தையும் ஏற்படுத்தாது மற்றும் அடிப்படையில் இது ஒரு தொடர்ச்சியான செயல்பாடாகும் மேலும் நீங்கள் அதை தொடர்ந்து அழுத்துகிறீர்கள் ஃபீட் லேமினேட் செய்யப்பட்டதாகவோ அல்லது மெல்லியதாகவோ இருந்தால் ஜா க்ரஷர்களை விட அவை அதிக கனமான தயாரிப்பைக் கொடுக்க முனைகின்றன எனவே எப்போது கைரேட்டரி க்ரஷர் மற்றும் ஜா க்ரஷர் பயன்படுத்த வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துள்ளேன் அதாவது மீட்டர் ஸ்கொயர் த்தில் உங்கள் கேப் யில் ஒரு மணி நேரத்திற்கு 161 7 டன்க்கும் குறைவாக இருந்தால் நீங்கள் ஜா க்ரஷர்யைப் பயன்படுத்துங்கள் அதாவது உங்களிடம் களிமண் மற்றும் பிளாஸ்டிக் வகை பொருட்கள் இருந்தால் நீங்கள் ஜா க்ரஷர் பயன்படுத்த வேண்டும் எனவே இப்போது ஜா க்ரஷர் ஒரு மணி நேரத்திற்கு 5000 டன் திறன் கொண்டதாக இருந்தால் என்னால் ஒரு ஜா க்ரஷர் பயன்படுத்த முடியாது பிறகு எனக்கு பல ஜா க்ரஷர்கள் தேவை இணையாக வேலை செய்ய வேண்டும் இல்லையெனில் உங்கள் சொல்லும் திறனுக்கு ஏற்றவாறு சமாளிக்கலாம் இப்போது இரண்டாம் நிலை க்ரஷர்களைப் பற்றிப் பேசலாம் ஏனென்றால் அது கையாளக்கூடிய வரம்புகள் அல்லது துகள் அளவு என்ன என்பதை நாங்கள் ஏற்கனவே காட்டியுள்ளோம் அதாவது மேல் அளவு முதல் உங்கள் கீழ் அளவு வரை ஏனெனில் மீண்டும் மீண்டும் நான் துகள்களின் முற்போக்கான உடைப்பை இலக்காகக் கொண்டுள்ளோம் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அவை ஏற்கனவே க்ரஷ் கப்பட்ட பொருள் அது முதன்மை க்ரஷர் இருந்து வருகிறது எனவே முதன்மை க்ரஷர் தயாரிப்பு எதுவோ அது முதன்மை க்ரஷர் மூலம் வெளியேற்றப்பட்டது நீங்கள் இப்போது அதை இரண்டாம் நிலை க்ரஷர்க்கு வழங்குகிறீர்கள் இதனால் துகள்களின் மேல் அளவுகள் மேல் அளவுகளை விட மிகச் சிறியதாக இருக்கும் எனவே இரண்டாம் நிலை க்ரஷர்கள் கனரக இயந்திரங்களை விட மிகவும் இலகுவானவை மற்றும் அவை முதன்மை க்ரஷ் தாதுவை ஊட்டமாக எடுத்துக் கொள்வதால் அதிகபட்ச ஃபீட் அளவு பொதுவாக 15 சென்டிமீட்டருக்கும் குறைவான விட்டம் கொண்டதாக இருக்கும் என் முதன்மை க்ரஷர் மேலும் தாதுவில் உள்ள பெரும்பாலான தீங்கு விளைவிக்கும் கூறுகள் இருப்பதால் டிராம் உலோகம் மரம் களிமண் மற்றும் சேறுகள் போன்றவை ஏற்கனவே அகற்றப்பட்டுள்ளன அதை கையாள மிகவும் எளிதானது சுரங்கங்களில் இருந்து வரும் தாதுவை உங்கள் முதன்மை க்ரஷ் ஏற்றுக்கொள்வதால் இது கவனிக்கப்படுகிறது எனவே ஜா க்ரஷ்க்கு நீங்கள் என்ன ஃபீட் செய்கிறீர்கள் என்பதில் உங்களுக்கு எந்தக் கட்டுப்பாடும் இல்லை எனவே நவீன கால ஆலைகள் சுரங்க நடவடிக்கையின் போது உங்களின் சில இயந்திர பாகங்கள் காரணமாக சில உடைந்த உலோகத் துண்டுகள் இருக்கலாம் அவை வரலாம் அடிப்படையில் உங்களின் தேவையற்ற பொருளாக இருக்கலாம் உங்கள் சுரங்க நடவடிக்கைக்கு நீங்கள் சில மர உபகரணங்களை பயன்படுத்தியிருக்கலாம் அதன் காரணமாக துகள்களுடன் அதுவும் கலந்திருக்கலாம் ஆனால் இன்னும் அவர்கள் அடிப்படையில் ஒரு க்ரஷர் உணவளிக்கப்படுகிறது எனவே நீங்கள் அதை கட்டுப்படுத்த என்ன செய்வீர்கள் நீங்கள் ஒரு உலோகப் பொருளை முதன்மை க்ரஷர்க்கு ஊட்டுகிறீர்கள் என்றால் உலோகப் பொருள் உங்கள் நசுக்கும் மேற்பரப்புகளை சேதப்படுத்தும் எனவே ஒரு நவீன ஆலையில் எந்த உலோகப் பொருளையும் அனுப்ப மாட்டோம் என்று சுரங்கப் பொறியாளர்களால் உத்தரவாதம் அளிக்க முடியாதபோது உங்கள் காந்தத்தின் மேல் சில வகையான காந்தங்களை வைக்கலாம் மேலும் உங்களிடம் ஒரு உலோகப் பொருள் இருக்கும்போது அது சிக்கிக்கொள்ளலாம் மற்றும் க்ரஷ்ருக்கு அளிக்கப்படும் உங்கள் பொருளிலிருந்து அதை வெளியே எடுக்கலாம் இதேபோல் என்னிடம் மரத் துண்டுகள் இருந்தால் அவை சிறிய அளவுகளில் உடைக்கப்படும் அவை உடைக்க மிகவும் கடினமான பொருளாக இருக்கும் ஆனால் இந்த மரப் பொருட்கள் முக்கியமாக உங்கள் பிரிப்பு செயல்முறைகளுக்குச் செல்லும்போது அவை எப்போதும் மிதவை பின்னத்தில் இருக்க முயற்சிக்கும் ஏனெனில் நீங்கள் தண்ணீரைப் பிரிக்கும் ஊடகமாகப் பயன்படுத்துவீர்கள் மேலும் அவை கீழ்நிலை செயல்முறைகளில் சிக்கல்களை உருவாக்கலாம் எனவே பல நேரங்களில் நீங்கள் சில வகையான ஆப்டிகல் வரிசைப்படுத்தலாம் நீங்கள் வரிசைப்படுத்தும்போது ஒரு மரப் பொருள் இருப்பதை சாதனம் அடையாளம் காணும் போது உங்கள் ஃபீட் ஸ்ட்ரீமில் இருந்து அதை எடுக்க உங்களுக்கு சில வகையான வழிமுறைகள் இருக்கலாம் இதேபோல் உங்களிடம் களிமண் மற்றும் சேறுகள் இருக்கும்போது உங்கள் ரோம் தாதுவுடன் வரும் மிக நுண்ணிய துகள்கள் நீங்கள் அதை ஒரு திரையில் வைத்து பின்னர் ஒருவித அதிர்வு பொறிமுறையுடன் வைக்கலாம் அல்லது ஒருவேளை நீங்கள் வேறு வழிகளில் செய்யலாம் உங்கள் க்ரஷர்களின் செயல்திறனை மேம்படுத்த அந்த களிமண் பொருட்கள் அல்லது சேறு பொருட்களை அகற்றலாம் எனவே அதற்கு நிலையான விதி எதுவும் இல்லை நீங்கள் எந்த வகையான பொருளை செயலாக்குகிறீர்கள் என்பதைப் பொறுத்தது எனவே பொருள் தன்மை மிகவும் முக்கியமானது எனவே இரண்டாம் நிலை க்ரஷர்கள் உலோகப் பொருட்கள் மரப் பொருட்கள் களிமண் காரணமாக நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஏனெனில் அது ஏற்கனவே அப்ஸ்ட்ரீம் செயல்முறைகளால் கவனிக்கப்பட்டுள்ளது எனவே ஒப்பீட்டளவில் நீங்கள் பயன்படுத்தும் நுண்ணிய அளவுகள் என்பதால் இந்த பொருட்கள் இந்த தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் அனைத்திலிருந்தும் விடுபடுகின்றன என்பது கிட்டத்தட்ட உத்தரவாதம் தீங்கு விளைவிக்கும் கூறுகள் இது உங்கள் நசுக்கும் மேற்பரப்புகளை சேதப்படுத்தும் எனவே இரண்டாம் நிலை க்ரஷர்களைக் கையாள்வது மிகவும் எளிதானது முதன்மை நசுக்கும் நிலையில் ஒரு துகள் 1 2 மீட்டர் வரை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் கூறும்போது ஒரு மணி நேரத்திற்கு 5000 டன்கள் போன்ற பெரிய டன்களில் இந்த அளவிலான பொருட்களை எவ்வாறு கையாளப்படும் எனவே உங்கள் மொத்தப் பொருட்களைக் கையாளும் முறையானது நீங்கள் மிகவும் வலுவாக கட்டமைக்கப்பட்டதாகவும் முரட்டுத்தனமாகவும் இருக்க வேண்டும் ஆனால் பொருளின் நேர்த்தியின் காரணமாக கன்வேயர் பெல்ட் மூலம் முதன்மை க்ரஷர் தயாரிப்பை நீங்கள் எளிதாகக் கொண்டு செல்லலாம் மற்றும் நீங்கள் அதை இரண்டாம் நிலை க்ரஷர்க்கு வழங்கலாம் இரண்டாம் நிலை க்ரஷர்களும் உலர் ஃபீட்களை செயல்படுகின்றன மற்றும் அவற்றின் நோக்கம் தாதுவை அரைப்பதற்கு ஏற்ற அளவிற்கு குறைப்பதாகும் எனவே பொதுவாக இரண்டாம் நிலை க்ரஷர்கள் ஒரு கிளோஸ்ட் சர்குய்ட் இயக்கத்தில் வைக்கப்படுகின்றன ஏனெனில் பல முறை இந்த இரண்டாம் நிலை குறுக்கு வெளியேற்றம் அரைக்கும் ஆலைக்கு அளிக்கப்படுகிறது அரைப்பது ஒப்பீட்டளவில் சிறிய அளவுகள் அரைக்கும் ஆலைகளும் கூட துகள்களின் அதிகபட்ச அளவை ஏற்றுக்கொள்ளலாம் எனவே அரைக்கும் இயந்திரங்களுக்கு எந்தப் பொருளும் கொடுக்கப்படுகிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் அவை பரிந்துரைக்கப்பட்டதை விட கரடுமுரடானவை அல்ல எனவே பொதுவாக இரண்டாம் நிலை க்ரஷர்கள் கிளோஸ்ட் சர்குய்ட்களில் பயன்படுத்தப்படுகின்றன அந்த சந்தர்ப்பங்களில் அளவு குறைப்பு மிகவும் திறமையாக மேற்கொள்ளப்படும் பொருள் அரைக்கும் ஆலைகளுக்கு அனுப்பப்படுவதற்கு முன் மூன்றாம் நிலை இருக்கலாம் இந்த விரிவுரையின் முடிவில் உங்கள் நசுக்கும் சாதனங்கள் எத்தனை க்ரஷர்கள் தேவை என்பதை நீங்கள் எவ்வாறு தீர்மானிப்பீர்கள் என்பதை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் உங்களுக்கு எத்தனை இரண்டாம் நிலை க்ரஷர்கள் தேவை ஆனால் உண்மையில் நாம் அதற்குச் செல்வதற்கு முன் இந்த விவாதத்தின் தொடர்ச்சிக்காகச் சொல்கிறேன் இந்த அளவு குறைப்பு படிப்படியாக செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து கூறுகிறோம் எனவே உங்கள் இரண்டாம் நிலை க்ரஷர்யில் உங்களின் ஒரு ஊட்ட அளவை மற்றொரு தயாரிப்பு அளவிற்கு வைத்திருக்க முயற்சிக்கிறோம் அதன் பிறகு நான் அந்த இரண்டாம் நிலை க்ரஷர் வெளியேற்றத்தை மற்றொரு செகண்டரி க்ரஷரில் வைக்கிறேன் இரண்டாம் நிலை க்ரஷர்களின் முதல் தொடரை விட மிகச் சிறிய அளவுகள் பின்னர் அதை ஒப்பீட்டளவில் நுண்ணிய அளவுகளாக உடைக்க முயற்சிக்கின்றன எனவே இவை மூன்றாம் நிலை க்ரஷ் குகள் என்று அழைக்கப்படுகின்றன மூன்றாம் நிலை க்ரஷர்கள் அனைத்து நோக்கங்கள் மற்றும் நோக்கங்களுக்காக ஒரே மாதிரியான வடிவமைப்பின் இரண்டாம் நிலைகளாகும் ஒரு நெருக்கமான தொகுப்பைக் கொண்டிருப்பதைத் தவிர டிஸ்சார்ஜ் அளவுகளை நாங்கள் கட்டுப்படுத்த விரும்புவதால் ஒப்பீட்டளவில் மிக நெருக்கமான தொகுப்பைப் பெற்றுள்ளீர்கள் இப்போது இந்த இரண்டாம் நிலை க்ரஷர்களில் சிலவற்றை உங்களுக்குக் காட்டுகிறேன் ஒரு மிக முக்கியமான மற்றும் பரவலாக பயன்படுத்தப்படும் இரண்டாம் நிலை க்ரஷர் ஒரு கூம்பு க்ரஷர் ஆகும் அது மாற்றியமைக்கப்பட்ட கைரேட்டரி க்ரஷர் அதாவது உடைப்பு பொறிமுறையானது உங்கள் கைரேட்டரி க்ரஷரைப் போலவே உள்ளது சில வேறுபாடுகள் உள்ளன ஆனால் நான் இந்த ஸ்லைடை விவரிக்கும் முன் இதை நான் உங்களுக்குக் காட்டுகிறேன் இது அடிப்படையில் ஒரு கூம்பு க்ரஷர் எனவே இப்போது இது செயல்படுவதைப் பார்க்கிறீர்கள் நீங்கள் ஸ்பிண்டில் இது ஜா என்று நீங்கள் கூறலாம் அல்லது உண்மையில் நசுக்கும் மேற்பரப்பு என்று சொல்லலாம் இந்த மேற்பரப்பு அடிப்படையில் துகள்களைத் தாக்குகிறது பின்னர் இதன் துல்லியமான ஆங்கில் உள்ளது எனவே என்ன நடக்கிறது இது அடிப்படையில் சுத்தியல் இது அடிப்படையில் ஒரு தாக்க வகை க்ரஷர் உள்ளது இது உங்கள் கைரேட்டரி க்ரஷர் மற்றும் ஒரு கூம்பு க்ரஷர் இடையே உள்ள அடிப்படை வேறுபாடு என்றாலும் இது கைரேஷனால் அல்ல வடிவமைப்பு அம்சத்தைத் தவிர எனவே இது தாக்கத்தின் காரணமாக துகள்களை உடைக்க முயற்சிக்கிறது அதேசமயம் கைரேஷன் அடிப்படையில் உங்கள் சுருக்கத்தின் காரணமாக துகள்களை உடைக்க முயற்சிக்கிறது எனவே இந்த அனிமேஷனை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் இந்த ஸ்லைடிற்கு செல்லலாம் இந்த முதல் ஸ்லைடிற்கு வரலாம் முக்கிய வேறுபாடு என்னவென்றால் கூம்பு க்ரஷர்யின் குறுகிய சுழல் இடைநிறுத்தப்படவில்லை ஒரு கைரேட்டரி க்ரஷரில் அது இடைநிறுத்தப்பட்டது ஆனால் வளைந்த துடிப்பில் ஆதரிக்கப்படுகிறது கைரேட்டரி தலை அல்லது கூம்புக்கு கீழே அது கீழே இருந்து ஆதரிக்கப்படுகிறது எனவே இது ஒரு கைரேட்டரி க்ரஷர் மற்றும் இது கூம்பு க்ரஷர் இது அடிப்படையில் வேறுபாடுகளைக் காட்டுகிறது அதாவது இங்கே சுழல் இங்கிருந்து தொங்குகிறது ஆனால் அது கீழே இருந்து ஆதரிக்கப்படுகிறது கூம்பு க்ரஷர் த்ரோவ் செய்கிறது அதுவும் த்ரோவ் செய்கிறது எனவே த்ரோ அப் கோன் க்ரஷர் முதன்மை க்ரஷர்களை விட ஐந்து மடங்கு அதிகமாக இருக்கும் இது அதிக வேலை அழுத்தங்களை தாங்க வேண்டும் அதாவது அது அடிப்படையில் அதிக த்ரோ வேண்டும் அதாவது நீங்கள் அதை தாக்கும் போது அதன் பரப்புகளில் உங்கள் அதிக அழுத்தங்கள் தூண்டப்பட வேண்டும் அவை அதிக வேகத்திலும் இயக்கப்படுகின்றன அதிக வேகத்தில் அது உடைகிறது க்ரஷர் வழியாக செல்லும் பொருள் ஒரு தொடர் சுத்தியல் போன்ற அடிகளுக்கு உட்படுத்தப்படுகிறது எனவே மெதுவாக நகரும் கைரேட்டரியின் தலையால் படிப்படியாக சுருக்கப்படுவதை விட வித்தியாசம் என்னவென்றால் ஒரு கைரேட்டரி க்ரஷரில் படிப்படியாக அழுத்துகிறீர்கள் ஆனால் இங்கே நீங்கள் அதை இப்படி உட்படுத்தப்படுகிறது இப்போது அதிவேக நடவடிக்கையானது க்ரஷர் வழியாக துகள்கள் சுதந்திரமாக பாய அனுமதிக்கிறது மற்றும் தலையின் பரந்த பயணமானது முழுமையாக திறந்த நிலையில் இருக்கும் போது அதற்கும் பந்துக்கும் இடையே ஒரு பெரிய திறப்பை உருவாக்குகிறது எனவே அது நசுக்கும் பத்திகளின் திணறலைத் தடுக்கலாம் இது விரைவாக வெளியேற்ற அனுமதிக்கிறது கூடுதல் ஊட்டத்திற்கு இடமளிக்கிறது ஏனென்றால் எனக்கு அதிக த்ரோவ் இல்லை என்றால் நுண்ணிய பொருள் ஒப்பீட்டளவில் கரடுமுரடான துகள் அளவுகளை ஒருங்கிணைக்க உதவுகிறது மற்றும் உங்கள் வெளியேற்றத்தைத் தடுக்கலாம் அது செட் அளவு அதுவே உங்கள் வெளியேற்ற முடிவு எனவே உங்கள் க்ரஷர் திணறுவதைத் தடுக்கலாம் இப்போது மற்றொரு செட் உள்ளன இம்பாக்ட் க்ரஷர்கள் என்று அழைக்கப்படுகின்றன க்ரஷர்யின் இந்த வகுப்பில் கம்மியூஷன் என்பது அழுத்தத்தை விட தாக்கத்தால் ஏற்படுகிறது இந்த அனிமேஷனைப் பார்த்தால் மீண்டும் விளக்குவது எளிதாக இருக்கும் எனவே இது ஒரு இம்பாக்ட் க்ரஷர் பொருள் எளிமையாக வீழ்வதை காண்கிறீர்கள் மேலும் நீங்கள் தோண்டியெடுக்கப்பட்ட சில வகையான பொருட்களைப் பெற்றுள்ளீர்கள் அதாவது நீங்கள் பொருளைத் தூக்கி அதை மிகவும் கடினமான மேற்பரப்பில் வீசுகிறீர்கள் அது சுவரில் சில துகள்களைத் தாக்குவது போன்றது இந்த இயந்திரம் மூலம் இயந்திரத்தனமாக அது செய்யப்படுகிறது எனவே துகள்கள் வருவதையும் துகள்களை உயர்த்துவதையும் மிக அதிக வேகத்தில் இந்த மேற்பரப்பைத் தாக்குவதையும் பாருங்கள் எனவே இதேபோல் இவை அனைத்தும் வெவ்வேறு ஆங்கில் களில் அமைக்கப்பட்டிருக்கின்றன இதற்குக் கீழே உங்கள் துளைகளின் திரை வகையைப் பெற்றுள்ளீர்கள் எனவே திரைத் துளையை விட ஏற்கனவே நன்றாக இருக்கும் பொருட்கள் வெளியேறும் மற்றபடி அடிப்படையில் உங்களின் துளை அளவை விட கரடுமுரடான பொருளாக இருக்கும் மீண்டும் மீண்டும் தூக்கும் பின்னர் துகள்களின் உடைப்பைக் கொண்டிருப்பது எப்படி இப்போது முந்தைய ஸ்லைடிற்கு செல்லலாம் இந்த வகுப்பில் கம்மினியூஷன் என்பது சுருக்கத்தை விட தாக்கத்தின் மூலமாகும் நகரும் பாகங்கள் அது பீட்டர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது அதுதான் அடிப்படையில் இது தாது துகள்களைத் தொடர்பு கொள்ளும்போது அவற்றின் இயக்க ஆற்றலில் சிலவற்றை மாற்றுகிறது எனவே அதைத் தூக்கி பீட்டர் பரப்புகளுக்கு வீசும் துகள்களில் உருவாக்கப்படும் உள் அழுத்தங்கள் பெரும்பாலும் அவற்றை உடைக்கும் அளவுக்கு பெரியதாக இருக்கும் உங்களிடம் ஒரு இயந்திர சாதனம் உள்ளது மற்றும் நீங்கள் அதை எறிந்துவிட்டு பொருளை மிகவும் கடினமான மேற்பரப்பில் தாக்குவது போன்றது உங்கள் சுவர் ஆனது எஃகு என்று வைத்துக்கொள்வோம் மேலும் அதிக வேகம் மற்றும் அதிக நுண்ணிய முறிவு இருக்கும் எனவே உங்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட தயாரிப்பின் சரியான அளவு விநியோகம் இருக்க உங்கள் வேகத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் துகள்கள் ஒரு பிரேக்கர் தட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலம் இந்த சக்திகள் அதிகரிக்கப்படுகின்றன எனவே அந்த பீட்டர் தான் அடிப்படையில் அதைத் தூக்குகிறது பின்னர் உங்கள் பிரேக்கர் பிளேட்டில் கடினமான மேற்பரப்பு இருக்கும் நீங்கள் அடிப்படையில் அதைத் தாக்குகிறீர்கள் எனவே அடிப்படையில் நீங்கள் மேற்பரப்புகளைத் தாக்குகிறீர்கள் அது உங்கள் உடைப்பு எனவே துகள்கள் உடைக்கப்படாவிட்டால் இந்த மேற்பரப்பு மிகவும் கடினமாக இருக்க வேண்டும் இந்த வடிவமைப்பு மிகவும் முக்கியமானது அவை எந்த ஆங்கில் வைக்கப்பட வேண்டும் இதனால் அடிக்கும் மேற்பரப்புகளின் பரப்பளவு சரியாகப் பயன்படுத்தப்படும் ஆனால் வரம்பு என்னவென்றால் மிகச் சிறிய திறன் செயல்பாடுகளாக இருப்பதால் பெரிய திறன் இருந்தால் உங்களால் முடியாது எனவே அவற்றை உயர்த்துவது மற்றும் துகள்கள் இந்த உங்கள் நசுக்கும் மேற்பரப்பில் தாக்கப்படுவதற்கு போதுமான வேகத்தை கொடுப்பது மிகவும் கடினம் கரடுமுரடான அளவுகளாக சிறிய அளவிலான செயல்பாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது அதாவது உங்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட துகள் ஒப்பீட்டளவில் கரடுமுரடானதாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பும் போது பயன்படுத்துகிறோம் தாக்கத்தின் காரணமாக நீங்கள் அதை உடைக்க முயற்சிக்கிறீர்கள் சுத்தியல் வேகம் வினாடிக்கு சுமார் 50 மீட்டர் திரை முழு அளவு தயாரிப்பு அளவைக் கட்டுப்படுத்துகிறது இங்கே திரைகள் உள்ளன என்று நான் ஏற்கனவே கூறியுள்ளேன் இது தயாரிப்பு அளவு விநியோகத்தை கட்டுப்படுத்துகிறது ஆனால் சுத்தியல் மற்றும் திரையின் உயர் வீர் விகிதங்கள் ஏனெனில் பொருள் சிராய்ப்பாக இருந்தால் சுத்தியலுக்கும் திரைகளுக்கும் இடையில் அதிக வெயிர் இருக்கும் பின்னர் மற்றொரு க்ரஷர் உள்ளது இவை இரண்டாம் நிலை க்ரஷர் இவை ரோல் க்ரஷர்கள் என்று அழைக்கப்படுகின்றன இது எவ்வாறு செயல்படுகிறது இப்போது இந்த அனிமேஷனை முதலில் காட்டுகிறேன் உங்களிடம் இது ஒரு டபுள் ரோல் க்ரஷர் நீங்கள் ஒரு சிங்கிள் ரோல் க்ரஷரை வைத்திருக்கலாம் அதுவே உங்கள் சிங்கிள் ரோல் சரி செய்யப்பட்டிருக்கலாம் இது ஒரு இரட்டை ரோல் க்ரஷர் இது இருவரின் ரோல்களையும் கொண்டுள்ளது பின்னர் அவை இப்படி எதிர் திசையில் நகர்கின்றன எனவே எந்தப் பொருள் உள்ளே வந்தாலும் அவை அடிப்படையில் நசுக்கப்பட்டு பின்னர் அவை அழுத்தும் சக்தியின் கீழ் உள்ளன மேலும் அவை உடைந்து போகின்றன எனவே ஒரு ரோல் க்ரஷர் எப்படி வேலை செய்கிறது மற்றும் இந்த தொடர்பு பகுதி இது வரை மட்டுமே இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் நீங்கள் துகள்கள் மீது ஒரு அழுத்த சக்தியை தூண்டிவிட்டீர்கள் அதன் காரணமாக துகள்கள் உடைக்கப்படுகின்றன எனவே ரோல் க்ரஷர்கள் இன்னும் சில ஆலைகளில் பயன்படுத்தப்படுகின்றன இப்போது கூம்பு க்ரஷர்கள் ரோல் க்ரஷர் செயல்பாடுகளில் பெரும்பாலானவற்றை மாற்றியுள்ளன ஆனால் அவை இன்னும் ஃப்ரைபிள் தாதுவைக் கையாள்வதில் பயனுள்ள பயன்பாட்டைக் கொண்டுள்ளன ஏனென்றால் நான் மீண்டும் மீண்டும் சுத்தியல் அல்லது மீண்டும் மீண்டும் அழுத்தும் சக்திகள் காரணமாக க்ரஷ் ஆகும் தாது வைத்திருந்தால் என்ன நடக்கும் அது நாம் விரும்பியதை விட மிக நுண்ணிய அளவுகளுக்கு உடைக்கப்படும் ஒட்டும் பொருள் மேற்பரப்பு ஒட்டும் பொருட்களால் பூசப்பட்டிருக்கலாம் பின்னர் உங்கள் நசுக்கும் திறன் குறைக்கப்படலாம் உறைந்த பொருள் மற்றும் சுண்ணாம்பு நிலக்கரி சுண்ணாம்பு ஜிப்சம் பாஸ்பேட் மற்றும் மென்மையான இரும்புத் தாதுக்கள் போன்ற குறைவான சிராய்ப்பு திறன்கள் இதற்கு நாம் ரோல் க்ரஷ் குகளைப் பயன்படுத்தலாம் ரோல் க்ரஷர்களுக்கான மிகவும் பிரபலமான பயன்பாடு நிலக்கரி உடைப்பில் ஆகும் ஏனெனில் நிலக்கரி அடிப்படையில் ஒரு உதிரியான பொருள் மற்றும் பல நேரங்களில் நிலக்கரி அதன் புவியியல் அமைப்புகளின் காரணமாக களிமண் பொருட்களுடன் தொடர்புடையது எனவே அது நிலக்கரி பதப்படுத்தும் தொழில்களில் பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது அதேசமயம் இது சுண்ணாம்பு மற்றும் ஜிப்சம் மற்றும் பாஸ்பேட் செயலாக்கத் தொழில்களிலும் பயன்படுத்தப்படுகிறது எனவே ஒப்பீடு என்று பார்த்தால் ஜா மற்றும் கைரேட்டரி க்ரஷர் களின் அதிக அளவில் கொண்டு friable ராக் நசுக்கும்போது வெளியேற்றத்திற்கு அருகில்திணறலுக்கு ஆளாக நேரிடும் அதனால்தான் ஜா மற்றும் கைரேட்டரி க்ரஷர் நிலக்கரி செயலாக்கத்தில் தொடர்ந்து பயன்படுத்தப்படுவதில்லை இப்போது ரோல் க்ரஷர்கள் அடிப்படையில் எப்படி வடிவமைக்கப்படுகின்றன பின்னர் கணக்கீடுகள் என்ன நாம் அதை ஒரு ஊட்டமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதிகபட்ச அளவு துகள் என்ன என்பதை பார்க்கலாம் ஒரு பெரிய அளவிலான துகள் இருந்தால் என்ன நடக்கும் சில சக்தி சமநிலை கணக்கீடுகள் மூலம் அது ஒரு ரோல் க்ரஷர்யாக ஏற்றுக்கொள்ள முடியும் அதை உங்களுக்குக் அடுத்த வகுப்பில் காட்ட முயற்சிப்பேன் மிக்க நன்றி